கடந்த இரண்டு மூன்று காணொளியில் ஒரு தன்னிச்சையான ஒருங்கிணைந்த ஆட்களத்தில் பகுக்கமுடியாத உறுப்புகள் மற்றும்பகா உறுப்புகள் பற்றிய கருத்தைப் பற்றி நாம் பேசினோம் மேலும் ஒரு ஜோடி உறுப்புகளுக்கு மிகப் பெரிய பொதுவான வகுத்தி என்ற கருத்தையும் நாம் அறிமுகப்படுத்தினோம் மேலும் அந்தப் பொதுவான பகுதி இல்லாமலும் இருக்க முடியும் என்பதற்கான ஒரு உதாரணத்தைக் கண்டோம் நாம் நிரூபித்த பொதுவான அறிக்கைகள் அவற்றை எழுதாமல் விரைவாக நினைவுபடுத்துகிறேன் எந்தவொரு ஒருங்கிணைந்த களத்திலும் ஒரு முதன்மை உறுப்பும் தானாகவே பகுக்கமுடியாததாக இருக்கும் என்பதை நாம் நிரூபித்தோம் ஆனால் பகுக்கமுடியாதது உறுப்புகள் பகா உறுப்பாக இருக்காது Z ✓ 5 இன் வளையம் பற்றிய ஒரு உதாரணத்தைக் கண்டோம் இந்த வளையத்தில் 2 பகுக்கமுடியாதது உறுப்பு ஆனால் அது ஒருபகா உறுப்பு அல்ல அடுத்த காணொளியில் இரண்டு மிக முக்கியமான வகுப்புகள் வளையங்களைப் படிக்கப் போகிறோம் அதில் பகுக்கமுடியாத உறுப்புகள் உண்மையில் பகா உறுப்பாக இருக்கும் எடுத்துக்காட்டுகளின் முதல் வகுப்பு உதாரணம் வளையங்களின் முதன்மை சீர்ம ஆட்களங்கள் என்று அழைக்கப்படுகிறது அவை சுருக்கமாக PID கள் என குறிப்பிடப்படுகின்றன முதன்மை சீர்மஆட்களங்கள் மிகவும் எளிமையானவை இது வரையறை ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களம் R என அழைக்கப்படுகிறது நான் எப்போதும் முதன்மை சீர்மகளத்திற்கு சுருக்கமான PID ஐப் பயன்படுத்துவேன் ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களம் PID என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு சீர்மமும் பகா சீர்மாமக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது R இன் ஒவ்வொரு சீர்மமும் முதன்மை சீர்மமாக இருக்கும் வேறுவிதமாகக் கூறினால் ஒவ்வொரு சீர்மமும் நான் உண்மையில் ஒரு உறுப்பு மூலம் உருவாக்கப்பட்டவை நாம் ஏற்கனவே பாடத்திட்டத்தில் சந்தித்த மிக முக்கியமான எடுத்துக்காட்டுகள் நிச்சயமாக முழு எண்களின் வளையம் மற்றும் பல்லுறுப்புக்கோவை வாளையம் ஒரு மாறியின் மீது களத்தைப் பொருத்து சொல்லப்பட்டிருக்கும் இவை சில நிலையான எடுத்துக்காட்டுகள் மற்றும் நிச்சயமாக K ஒரு களம் ஒரு களம் நிச்சயமாக PIDயாகும் ஏனெனில் இது ஒரு ஒருங்கிணைந்த களமாகும் மேலும் இது பூஜ்ஜிய சீர்மம் மற்றும் அலகு சீர்மமான இரண்டு கொள்கைகளை மட்டுமே கொண்டுள்ளது இவை இரண்டும் முதன்மை சீர்மமகும் இங்கே மூன்று எடுத்துக்காட்டுகள் உள்ளன இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது உண்மையில் எடுத்துக்காட்டுகளின் வகுப்புகள் PID பற்றி சொல்வதற்கு முன்பு நாம் சந்தித்த வேறு சில வளையங்கள் இது இதை நான் உங்களுக்காக நிரூபிக்க மாட்டேன் ஏனென்றால் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதிலிருந்து அது என்னை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆனால் யோசனை நாம் கருத்தில் கொண்ட எடுத்துக்காட்டுகளுக்கு கொடுக்க ப் போகிறேன்

ஆகவே Z இல் உள்ள ஒவ்வொரு சீர்மமும் பகா உறுப்பு அல்லது K x இல் உள்ள ஒவ்வொரு சீர்மமும் பகா உறுப்பு என்பதை நாம் விரைவாக நினைவு கூர்ந்தால் யூக்ளிடியன் வழிமுறை என்று அழைக்கப்படுவதை நாம் முக்கியமாகப் பயன்படுத்தினோம் யூ கிளைடியன் வகுத்தல் வழிமுறை இந்த வளையங்களில் அளவு பற்றிய கருத்து நமக்கு உள்ளது ஒரு முழு எண்ணின் அளவு அது அதன் மட்டு மதிப்பு ஒரு பல்லுறுப்புக்கோவையின் அளவு அதன் படி எந்தவொரு சீர்மத்தையும் கொடுத்தால் பல்லுறுப்புக்கோவை வளையத்தில் குறைந்தபட்சம் படி மற்றும் முழு எண்களின் விஷயத்தில் குறைந்த நேர்மறை எண்ணைக் கொண்ட ஒரு உறுப்பை நாம் தேர்ந்தெடுத்தோம் இதன் ஒரு ஒரு உறுப்பின் மட்டும் மதிப்பால் கொடுக்கப்பட்ட அளவு இங்கே உள்ளது நான் சொன்னது போல் நான் விபரமாக செல்லமாட்டேன் ஆனால் நாம் எப்போதும் பின்வருவனவற்றைச் செய்யலாம் ஒரு சீர்மத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையான மற்றும் கற்பனையான பகுதிகளின் இருமடிகளின் கூட்டுத்தொகையான குறைந்தபட்ச சாத்தியமான விதிமுறை அல்லது அளவைக் கொண்ட ஒரு உறுப்பை நாம் தேர்வு செய்யலாம் இது aib யின் அளவு மற்றும் நாம் பயன்படுத்திய அதே நடைமுறையை மேற்கொள்ளுங்கள் எந்தவொரு சீர்மமும் 0 சீர்மமாக இருந்தால் நாம் முடித்துவிட்டோம் இது மிகச்சிறிய அளவைக் கொண்ட ஒரு உறுப்பை எடுக்கவில்லை எனில் மற்ற எல்லா உறுப்புகளும் இரண்டு உறுப்புகளை வகுப்பதன் மூலம் இதன் பல மடங்கு என்று வாதிடுங்கள் முழு எண் அல்லது பல்லுறுப்புக்கோவை வளையத்தைப் போலவே வகுத்தல் செயல்முறையையும் நாம் முன்னெடுக்க முடியும் ஆனால் இது முதன்மை சீர்மகளத்தின் பயனுள்ள எடுத்துக்காட்டு முதன்மை ஆட்களம் முதன்மை சீர்மஆட்கலங்களின் எடுத்துக்காட்டு எதுவுமில்லை இது எங்களுக்கு சில பழக்கமான வளையமாகும் இல்லையெனில் இது மிகவும் நல்ல வளையமாகும் ஆனால் இது ஒரு PID அல்ல காரணம் என்னவென்றால் எடுத்துக்காட்டாக மூலம் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லுங்கள் பின்னர் முதலில் நீங்கள் f ஒரு நிலையான பல்லுறுப்புறுப்பாக இருக்கக்கூடாது என்று வாதிடுகிறீர்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் f படி ஏன் நேர்மறையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் இதைச் சொல்கிறேன் மேலும் விவரங்களை பெற நீங்கள் செய்த பார்க்க அனுமதிக்கிறேன் படி f X என்றால் 0 f படி நேர்மறையாக இருக்க வேண்டும் அதன் நேர்மறை ஒருமுறை 2 என்பது பல மடங்கு அல்ல ஏனென்றால் நீங்கள் வேறு எந்த பல்லுறுப்புக்கோவையால் பெருக்கும்போது அது ஒரு நேர்மறையான படி பல்லுறுப்புக்கோவையாக இருந்தால் மட்டுமே அது அதிகரிக்கும் நீங்கள் மாறிலிகளால் பெருக்கினால் அல்லது மாறாத பல்லுறுப்புக்கோவைகளால் பெருக்கினால் அது உண்மையில் அதிகரிக்கும் ஆனால் அது ஒருபோதும் குறையாது நீங்கள் ஒருபோதும் 2 ஐப் பெற முடியாது ஏனெனில் இதன் பல மடங்கு Z X ஏன் PID அல்ல என்பதற்கான எளிய விளக்கமாகும் இதேபோல் K அல்ல இவை இரண்டு தன்னிச்சையான மாறிகள் x 1 மற்றும் x 2 ஆகியவற்றின் மடங்குகளை நீங்கள் தேர்வு செய்ய முடியாது x 1 மற்றும் x 2 ஆகியவற்றை பகுக்கமுடியாதது உறுப்புகளின் மொழியை நினைவில் வைத்தால் இது ஒருபோதும் நடக்காது அவற்றை வேறு சில பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கங்களாக எழுத முடியாது x 1 மற்றும் x 2 க்கு ஒரே மாதிரியான பல்லுறுப்புக்கோவை நிச்சயமாக இருக்காது இது x 1 என்பது x1 இன் பன்மடங்கு மற்றும் x 2 என்பது x 2 இன் பெருக்கமாகும் ஆனால் x 1 மற்றும் x 2 ஆகியவை அடங்கிய ஒற்றை பல்லுறுப்புக்கோவை எதுவும் இல்லை இவை PID கள் அல்ல இவை n குறைந்தது 2 இருக்கும் ஒரு களத்தின் மீது n மாறிகள் மீது நல்ல வளையங்கள் மற்றும் முழு எண்களில் ஒரு மாறியில் பல்லுறுப்புக்கோவை வளையங்கள் நல்ல வளையங்கள் அல்ல ஆனால் அவை PID கள் யில்லை இந்த காணொளியில் நான் வலியுறுத்த விரும்பும் PID களின் சில சுவாரஸ்யமான பண்புகள் என்ன என்பதை பார்க்கப்போகிறோம் PID களின் பண்புகள் PID களின் பண்புகள் ஒன்று இவை உண்மையில் முன்மொழிவுகள் முன்மொழிவு R ஒரு PID ஆக இருக்கட்டும் பின்னர் R இல் உள்ள எந்த பகுக்கமுடியாதது உறுப்பு பகா உறுப்பாக இருக்கும் பொதுவாக உங்களிடம் ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களம் இருந்தால் பகுக்கமுடியாதது உறுப்புகள் பகா உறுப்பாக இருக்காது ஆனால்பகா உறுப்புகள் எப்போதும் பகுக்கமுடியாதவை ஆனால் பகுக்கமுடியாதது உறுப்புகள் பொதுவாக முதன்மையானவை அல்ல என்பதை நாம் ஒரு எடுத்துக்காட்டில் பார்த்தோம் என்பதை நினைவில் கொள்க இருப்பினும் ஒரு PID இல் அது தான் உண்மையில் நான் இந்த முன்மொழிவை 2 செய்ய வேண்டும் இப்போது நான் முன்மொழிவு 1 ஐ எழுதுவேன் அதற்காக நான் முதலவதை நிரூபிப்பேன் பின்னர் நாம் முன்மொழிவு 2 ஐ செய்வோம் முன்மொழிவு 2 என்றால் என்ன R முன்மொழிவு 1 ஆக இருக்கட்டும் முன்மொழிவு 1 என்றால் என்ன R ஒரு PID ஆக இருக்கட்டும் இரண்டு உறுப்புகளை எடுத்துக்கொள்வோம் பின்னர் a மற்றும் b ஆகியவை ஒரு gcd ஐ கொண்டுள்ளன இரண்டாவது கருத்தை நிரூபிக்க முதலாவதைப் பயன்படுத்தப் போகிறேன் உங்களிடம் இரண்டு உறுப்புகள் இருந்தால் மி வ எப்போதும் இருக்கும் அதே உதாரணத்தில் R ஐ Z ✓ 5 க்கு சமமாக நான் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளேன் இது பொதுவாக உண்மை இல்லை எடுத்துக்காட்டு மூலம் இது பொதுவாக உண்மை இல்லை என்பதை நினைவில் கொள்கிறேன் இது இரண்டு எடுத்துக்காட்டுகள் எனக்கு நினைவில் இல்லை நீங்கள் இந்த இரண்டு உறுப்புகளை யும் எடுத்துக்கொள்கிறீர்கள் அவை இரண்டும் வளையம் R இன் உறுப்புகள் அவை அலகு அல்ல அவற்றுக்கு மிகப் பெரிய பொதுவான வகுத்தி இல்லை இருப்பினும் PIDயின் விஷயத்தில் எந்த இரண்டு உறுப்புகளும் மி யைக் கொண்டுள்ளன அது ஏன் இது மிகவும் எளிமையானது என்று கருதுவோம் இரண்டு முன்மொழிவுகளும் உண்மையில் நிரூபிக்க மிகவும் எளிதானது I என்பது ab உருவாக்கிய சீர்மமாக இருக்கட்டும் a மற்றும் b ஆல் உருவாக்கப்பட்ட சீர்மம் R ஒரு PID என்பதால் I என்பது முதன்மையானது ஒவ்வொரு சீர்மமும் முதன்மை I சில d க்கு சமமாக இருக்கட்டும் இது ஒரு முதன்மை சீர்மமாகும் இது ஒரு உறுப்பால் உருவாக்கப்படுகிறது அந்த d ஐ எடுத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் d என்பது a மற்றும் b இன் gcd என்று கூறுகிறோம் Gcd ஐ நினைவில் கொள்ளுங்கள் பல gcd இருக்கலாம் ஆனால் d அவற்றில் ஒன்று முதலில் gc d என்றால் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் a மற்றும் d ஐ வகுக்கும் d ஒன்றை நாம் காட்ட வேண்டும் இதை விரைவாக பார்க்கலாம் ஏன் இது உண்மையா a ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்தை நினைவில் கொள்ளுங்கள் b என்பது d ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்திற்கு சமம் ஆனால் a b ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்தின் a ஒருஉறுப்பு ஆகும் a என்பது d ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்தின் ஒரு உறுப்பு சில x இல் dx க்கு a சமம் இதேபோல் b என்பது a b இன் ஒரு உறுப்பு ஆகும் b என்பது d ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்தின் ஒரு உறுப்பு ஆகும் சில y க்கு b என்பது dy ஆகும் இது d வகுக்கும் b மற்றும் d என்பது a ஐ வகுக்கும் என்பது வரையறை dஎன்பது a ஐ வகுக்கிறது மற்றும் d என்பது b ஐ வகுக்கிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது ஒரு பொதுவான வகுத்தி இப்போது இது ஒரு மிகப் பெரிய பொதுவான வகுத்தி என்பதை நாம் காட்ட வேண்டும் R ன் ஒரு உறுப்பு e ஐ தேர்ந்தெடுப்போம் a மற்றும் b இரண்டையும் இது வகுக்கும் a மற்றும் b இரண்டையும் பிரிக்கலாம் a b aal உருவாக்கப்படும் சீர்மமானது e இல் உள்ளது என்று நான் கூறுகிறேன் இது ஏன் ஏனென்றால் a மற்றும் b இரண்டையும் வகுக்கும் வரையறையால் R இல் சில x மற்றும் y க்கு exa eyb என கிடைக்கும் முன்னால் ஒரு சில x க்கு a xe சில y க்கு bey a என்பது ex வடிவத்தில் உள்ளது a என்பது ex இல் உள்ளது a ஆல் உருவாக்கப்பட்ட சீர்மத்தில் உள்ளது b என்பது e ஆல் உருவாக்கப்பட்ட சீர்மத்தில் உள்ளது ஜெனரேட்டர்கள் ஏதேனும் ஒரு சீர்மத்தில் இருந்தால் a மற்றும் b ஆல் உருவாக்கப்படும் முழு சீர்மமும் e இல் இருந்தால் a b என்பது முழு சீர்மமாகும் ஆனால் இது உண்மையில் de இதன் பொருள் d ஆல் உருவாக்கப்படும் சீர்மமானது e ஆல் உருவாக்கப்பட்ட சீர்மத்திற்குள் உள்ளது d என்ற உறுப்பு e ஆல் உருவாக்கப்பட்ட சீர்மத்தில் உள்ளது சில z க்கு d ez d என்பது e இன் ஒரு உறுப்பு ஆகும் d என்பது e ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்தின் ஒரு உறுப்பு இதன் மூலம் d என்பது e மடங்கு வேறு சில வளைய உறுப்பு என்ற வடிவத்தில் உள்ளது e என்பது d ஐ வகுக்கிறது இது எந்த இரு உறுப்புகளை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு gcd இருக்கும் என்ற நமது நிரூபணம் பூர்த்தி செய்கிறது இப்போது நான் இரண்டாவது கருத்தை நிரூபிக்கப் போகிறேன் மேலே சொன்ன நிரூபணம் முன்மொழிவு 1 இன் சான்று இப்போது நான் முன்மொழிவு 2 இன் சான்றைச் செய்வேன் ஒரு PID இல் முன்மொழியப்பட்ட 2 ஐ நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பகுக்கமுடியாதா உறுப்பு பகா உறுப்பு R இல் உள்ள a பகுக்கமுடியாத உறுப்பு யாக இருக்கட்டும் a பகா உறுப்பு என்பதை நிரூபிக்க விரும்புகிறோம் பகுக்கமுடியாதது ஒவ்வொரு உறுப்பு பகா உறுப்பு என்று நான் கூறினேன் ஆகவே ஒரு பகா உறுப்பு என்பதை நாம் நிரூபிக்க விரும்புகிறோம் ஆனால் பகா உறுப்பு என்றால் இரண்டு உறுப்புகளின் பெருக்கலை a வகுக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்று வைத்துக் கொள்வோம் இதை bc என்று சொல்லலாம் அங்கு b மற்றும் c என்பது R இல் உள்ளன a என்பது b ஐ வகுக்க வேண்டும் அல்லது a என்பது சி ஐ வகுக்க வேண்டும் இப்போதுஇது b ஐ வகுத்தால் நாம் நிரூபித்து விட்டோம் மாறாக a என்பது b ஐ வகுக்காது என எடுத்துக்கொள்வோம் அது b ஐப் வகுக்காது என்று வைத்துக்கொள்வோம் a என்பது c ஐ வகுக்கிறது என்பதைக் காட்டப் போகிறோம் இப்போது அவ்வாறு இல்லை ஒரு முன்மொழிவின் மூலம் b மற்றும் a மற்றும் b இன் gcd உள்ளது நான் a மற்றும் b இன் gcd ஐ எழுதும் போது ஒரு தனித்துவமான gcd இருப்பதாக பரிந்துரைக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இது எனக்கு ஒரு வசதியான குறியீடாகும் என்று நான் கூறவில்லை நான் சொல்வது எல்லாம் நான் அழைக்கும் ஒரு gcd d உள்ளது என்பதாகும் b இன் gcd ஐ எடுத்துக் கொள்வோம் இப்போது gcd இன் வரையறையால் d என்பது a ஐ வகுக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆனால் அவ் ஒரு பகுக்கமுடியாதது உறுப்பு என்பது அனுமானத்தின் மூலம் உள்ளது பகுக்கமுடியாதது என்பதற்கு இரண்டு சாத்தியங்கள் உள்ளனபகுக்க முடியாத உறுப்புக்கு முறையான வகுத்தி கள் இருக்க முடியாது d என்பது ஒரு அலகு அல்லது d என்பது ஒரு a யின் இணை எண் a ன் இணை யென் நம்மிடம் உள்ளது a என்பது பகுக்க முடியாதது மற்றும் அதற்கு முறையான வகுத்தி இல்லை d முறையான வகுத்தியாக இருக்க முடியாது வேறுவிதமாகக் கூறினால் அது ஒரு அலகு என்பதால் அல்லது அது ஒரு இணையேண் என இருப்பதால் அது முறையானதாக இருக்கத் தவறிவிட்டது இரண்டாவது வழக்கு ஏற்படாது என்று நான் கூறினேன் ஏனென்றால் d என்பது ஒரு b என்பதை முறையாக வகுக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் a என்பது b வகுக்கவில்லை என்று கருதுகிறேன் ஆனால் d என்பது b ஐ வகுக்கிறது d ஆனது b ஐ வகுக்கிறது ஏனெனில் d என்பது a மற்றும் b இன் ஒரு gcd ஆகும் நிச்சயமாக d ஐ வகுக்கிறது இப்போது d ஐப் வகுக்கிறது b ஐப் வகுக்காது a மற்றும் b இணையெண்களாக இருக்க முடியாது இணை எண்களின் பொருள் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவை ஒரு அலகிலிருந்து வேறுபடுகின்றன அல்லது வேறுவிதமாகக் கூறினால் d என்பது a யின் மடங்கு மற்றும் ஒரு அலகு அல்லது அதற்கு சமமாக d என்பது a ஐ வகிக்கிறது மற்றும் a என்பது d ஐ வகிக்கிறது வேறுவிதமாகக் கூறினால் d மற்றும் a இணையெண்களக இருக்க முடியாது இந்த மாதிரியாக இருக்க முடியாது நான் அதை அப்படியே வைப்பேன் d ஒரு அலகாக இருக்க வேண்டும் d என்பது ஒரு அலகு ஆனால் இதன் பொருள் d ஆல் உருவாக்கப்படும் சீர்மமானது முழு R ஆகும் ஏனெனில் ஒரு அலகு என்பது ஒரு பெருக்க தலைகீழ் கொண்ட ஒரு உறுப்பு ஆகும் d முறை சில உறுப்புகலின் மதிப்பு ஒன்று d ஆல் உருவாக்கப்பட்ட சீர்மத்தில் ஒன்று உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது R க்கு சமம் ஆனால் a மற்றும் b ஆல் உருவாக்கப்படும் சீர்மமானது 1 ஏனெனில் d என்பது a மற்றும் b இன் ஒரு gcd ஆகும் முந்தைய முன்மொழிவின் மூலம் ab ஆல் உருவாக்கப்பட்ட சீர்மத்தை நீங்கள் எவ்வாறு gc d பெறுவீர்கள் என்பது தெரிந்திருக்கும் இது a மற்றும் b ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்தின் உருவாக்கம் ஆகும் இது R ஆகும் a மற்றும் b ஆல் உருவாக்கப்படும் சீர்மமானது R ஆகும் R இல் e s உறுப்புகள் உள்ளன ra sb 1 ஏனெனில் 1 என்பது R இன் ஒரு உறுப்பு 1 என்பது R இன் ஒரு உறுப்பு ஆகும் இது ஒரே நேரத்தில் a மற்றும் b ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்தின் ஒரு உறுப்பு ஆகும் a மற்றும் b ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்தின் எந்தவொரு தன்னிச்சையான உறுப்பு ra மற்றும் sb வடிவத்தில் உள்ளது அங்கு r மற்றும் s இரண்டு வளைய உறுப்புகள் ஆனாலும் இருபுறமும் c ஆல் பெருக்க நமக்கு rac sbc என்பது c க்கு சமமாக இருக்கும் முடியும் இந்த சமன்பாட்டை நான் வெறுமனே பெருக்குகிறேன் rac sbc என்பது c க்கு சமம் ஆனால் இப்போது a என்பது முதல் பகுதியை வகுக்கிறது மேலும் இது இரண்டாவது பகுதியையும் வகிக்கிறது ஏனெனில் bc யை கருதுகோள்களால் வகுக்கிறது ஒரு sbc ஐ வகுக்கிறது s கள் எதுவாக இருந்தாலும் sb c ஐ வகுக்கிறது இரண்டு எண்கள் இரண்டு உறுப்புகளாக இருந்தால் அவற்றின் கூட்டுத் தொகையை ஒரு வகுக்கலாம் அவற்றின் கூட்டுத்தொகையும் ஒரு வகுக்கப்படுகிறது a என்பது d ஐ வகிக்கிறது

இது முன்மொழிவின் நிரூபனத்தை நிறைவு செய்கிறது எந்தவொரு பகுக்கமுடியாதது உறுப்பு பகா உறுப்பு என்று இந்த முன்மொழிவு கூறியது உங்களிடம் ஒரு PID இருந்தால் பகுக்கமுடியாதது ஒவ்வொரு உறுப்பு பகா உறுப்பு ஒரு உறுப்பானது ஒரு பெருக்கலை வகுக்கும்போது முதல் உறுப்பை வகுக்க வில்லை எனில் இரண்டாவது உறுப்பை வகுக்கும் என்பதை நிரூபித்துள்ளேன் இது இரண்டாவது முன்மொழிவுக்கான நிரூபனத்தை முடிக்கிறது PID களின் வேறு சில பண்புகள் ஒரு PID என்பது நொதீரியன் என்பதாகும் இது மிகவும் எளிதானது இது ஒரு வரி சான்று ஒரு PID இன் ஒவ்வொரு சீர்மமும் முதன்மையானவை ஆகும் நிச்சயமாக இது இறுதியாக உருவாக்கப்படுகிறது இது உண்மையில் உருவாக்கப்படுவதை விட உண்மையில் மிகவும் வலுவானது ஒரு PID தானாகவே நொதீரியன் மற்றும் ஒரு இறுதி செய்ய முன்மொழிவு PID களின் சில சுவாரஸ்யமான பண்புகளை உதாரணத்தை நான் செய்வேன் R ஒரு PID ஆக இருக்கட்டும் P என்பது R இன் பூஜ்ஜியமற்ற முதன்மை சீர்மமாக இருக்கட்டும் பின்னர் P என்பது பெரும சீர்மமாகும் P பெருமம் ஒரு PIDயில் இது பொதுவாக ஒரு உண்மை அல்ல இது பூஜ்யம் அல்லாத ஒவ்வொரு முதன்மை சீர்மமும் பெருமம் இதை நிரூபிப்போம் b பகா உறுப்பு ஒரு PIDயின் பண்பு என்பதால் ஒவ்வொரு சீர்மமும் பகா உறுப்பு என்பது மிகவும் உறுதியாக சொல்ல முடியும் P முதன்மை என்பதால் எங்களிடம் ஒரு ஜெனரேட்டர் a உள்ளதுa பூஜ்ஜியமற்றது என்று சொல்லலாம் நினைவில் கொள்ளுங்கள் a என்பது பூஜ்ஜியமற்றது என்றால் P என்பது பூஜ்ஜிய சீர்மமல்ல இது பூஜ்ஜியமற்ற உறுப்புகளைக் கொண்டுள்ளது இது பூஜ்ஜியமற்ற உறுப்பு மூலம் உருவாக்கப்படுகிறது இப்போது P பெருமம் என்பதைக் காட்ட விரும்புகிறேன் பெரும சீர்மம் என்றால் என்ன இது ஒரு பெரிய சீர்மத்திற்குள் இல்லாத ஒரு சீர்மமாகும் நாம் ஒரு பெரிய சீர்மத்தை எடுக்கப் போகிறோம் I என்பது R இன் சீர்மமாக இருக்கட்டும் P என்பது I இல் உள்ளது மற்றும் I என்பது R இல் நிச்சயமாக உள்ளது I என்பது R இல் இருக்கிறது ஆனால் கருத்து அது P ஐ கொண்டுள்ளது மீண்டும் I முதன்மை அல்லது P என்பது R என்பது PID என்ற கருதுகோள்களைப் பயன்படுத்தி I முதன்மை I ஒரு உறுப்பால் உருவாக்கப்படுகிறது நம்மிடம் இருப்பது என்னவென்றால் இதை மீண்டும் எழுதுவது a என்பது a ஆல் உருவாக்காப்பட்ட சீர்மத்தில் உள்ளது இது b ஆல் உருவாக்கப்பட்ட சீர்மத்திற்குள் உள்ளது a என்பது a இன் ஒரு உறுப்பு ஆகும் இது b ஐ உள்ளடக்கி உள்ளது இதன் பொருள் a என்பது b ஆல் உருவாக்கப்படும் சீர்மத்தின் ஒரு உறுப்பு c க்கு a bc என்பது வரையறையின்படி a என்பது b இன் பெருக்கமாகும் R இல் சில c க்கு abc எனவே bc க்கு சமமானது P ல் இருக்கும் மற்றும் P என்பது ஒரு சில வகுப்புகளுக்கு முன்பு நாம் படித்த நினைவில் வைத்திருக்கும் ஒரு முதன்மை சீர்மமாகும் ஒருபகா சீர்மம் என்றால் என்ன இது ஒரு சீர்மமாகும் ஒரு பெருக்கல் அந்த சீர்மத்திற்கு சொந்தமானது என்றால் உறுப்புகளில் ஒன்று சீர்மத்திற்கு சொந்தமானது b என்பது P இல் உள்ளது அல்லது c என்பது P இல் உள்ளது இரு தாக்கங்களையும் பார்ப்போம் இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு ஏதாவது ஒரு சில விசயங்களை தருகின்றன bஎன்பது P இல் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இந்த வழக்கில் முழு சீர்மமும் b இல் உள்ளது b என்பது அனுமானங்கள் P இல் உள்ளது என்பதை நாம் அறிவோம் b என்பது P க்கு சமம் இந்த விஷயத்தில் பெரிய சீர்மங்கள் எதுவும் இல்லை என்பதை நான் நிரூபிக்க முயற்சிக்கிறேன் அது அதே சீர்மமாகவே நிகழ்கிறது b என்பது P இல் இல்லை என்று வைத்துக்கொள்வோம் பிறகு இங்கே என்ன இருக்கிறது c என்பது P ல் உள்ளது இடத்தில் உள்ளது ஏனென்றால் ஒன்று b பஎன்பது P இல் உள்ளது அல்லது c என்பது P இல் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் b என்பது p இல் இல்லை என்றால் P ஒரு முதன்மை சீர்மமாகும் P என்றால் என்ன p என்பது a ஆல் உருவாக்கப்படும் சீர்மமாகும் c ஐ R இல் d க்கு அட் என எழுதலாம் ஆனால் இப்போது இந்த முந்தைய சமன்பாட்டைத் தொடங்குவோம் a b c a பிbc க்கு சமம் ஆனால் நாம் இப்போது கவனித்தால் cad இது bad aஎன்பது ba d க்கு சமம் இதன் பொருள் a0 நான் இருபுறமும் bcd யை இரு பக்கங்களிலிருந்தும் கழிக்கிறேன் மற்றும் a ஐ காரணியாக்குகிறேன் ஆனால் b பூஜ்ஜியமற்றது என்பதால் a பூஜ்ஜியமற்றது மற்றும் R ஒரு இன்டெர் கிரால் ஆட்களம் 1 கழித்தல் bd இரண்டு உறுப்புகள் 0 க்குப் பெருக்கினால் நாம் ஒரு ஒருங்கிணைந்த ஆட்களத்தில் இருக்கிறோம் அவற்றில் ஒன்று 0 ஆக இருக்க வேண்டும் b என்பது ஒரு அலகு உறுப்பு b என்பது ஒரு அலகு ஏனெனில் bd என்பது 1 க்கு சமம் b க்கு ஒரு பெருக்க தலைகீழ் உள்ளது b என்பது ஒரு அலகு எனவே b ஆல் உருவாக்கப்படும் சீர்மமானது நான் R என்று அழைத்தேன் நாம் P ஐக் கொண்ட ஒரு தன்னிச்சையான சீர்மத்துடன் தொடங்கியுள்ளோம் அது P க்கு சமம் என்று முடிவு செய்துள்ளேன் இது P க்கு சமம் அல்லது R க்கு சமம் P பெருமமாக இருக்க வேண்டும் இது ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற பாகமும் பெருமம் என்பது ஒரு சுவாரஸ்யமான கூற்று இந்த எடுத்துக்காட்டில் அதை மீண்டும் காண்கிறோம் நான் முன்பு நிரூபித்தபடி இது ஒரு PID அல்ல இதில் 2 ஆல் உருவாக்கப்படும் சீர்மபி முதன்மையான பூஜ்ஜியமற்றது ஆனால் b பெரும உறுப்பு யல்ல ஏனெனில் 2 ஆல் உருவாக்கப்படும் 2 x வலதுபுறத்தில் உள்ளது இது 2 க்கு சமம் அல்ல இது Z X க்கு சமமாக இருக்காது மீண்டும் இது பெருமம் அல்ல ஏனெனில் இது பெரிய சீர்மத்தில் உள்ளது இது மீண்டும் Z X ஒரு PID அல்ல என்பதை உறுதிப்படுத்துகிறது ஏனெனில் ஒரு PID இல் ஒவ்வொரு பூஜ்ஜியமற்றபகா சீர்மமும் பெருமம் என்பதைக் காட்டியுள்ளோம் இவை PID களின் சில பண்புகள் மற்றும் எதிர்கால காணொளியில் இதைப் பற்றி மேலும் பேசுவோம் நாம் செய்ததை மறுபரிசீலனை செய்ய PID கள் ஒவ்வொரு பூஜ்ஜியமற்றவை ஒவ்வொரு சீர்மமும் பகா உறுப்பு எங்களுக்கு மிகவும் நிலையான எடுத்துக்காட்டுகள் முழு எண் எந்தவொரு களம் மற்றும் களங்களின்மீதும் பல்லுறுப்பு வளையங்கள் நிச்சயமாக ஆனால் வேறு சில Z X என நாம் கருதிய நல்ல வளையங்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட மாறிகளில் உள்ள பல்லுறுப்புறுப்பு வளையங்கள் PID கள் அல்ல எந்த பகுக்கமுடியாதது உறுப்பு பகா உறுப்பு மற்றும் அவை நொதீரியன் எந்த இரண்டு உறுப்புகளும் மி களைக் கொண்டுள்ளன மற்றும் ஒவ்வொரு பூஜ்ஜியமற்றபகா சீர்மமும் முதன்மை என்று PID களில் நல்ல பண்பு உள்ளது இந்த காணொளிவை இங்கே நிறுத்துகிறேன் இந்த காணொளியில் முதன்மை சீர்மசெயல்களைப் பற்றி பேசினோம் அடுத்த காணொளியில் தனித்துவமான காரணிமயமாக்கல் ஆட்களங்களைப் பற்றி அறியத் தொடங்குவோம்